வணக்கம் இந்த வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் உயிரியலில் இருக்கும் பல பிரச்சினைகளில் ஒரு சுவாரசியமான பிரச்சனை பற்றிதான் இன்று பார்க்கப் போகிறோம் நம்முடைய அன்றாட வாழ்வில் நமது உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் DNA வில் இருக்கும் அனைத்து தகவல்களும் வாசிக்கப்பட்டு புரிந்துகொள்ளப்படுகிறது இந்தத் தகவலை புரிந்து கொள்ளக்கூடிய டிகோடிங் செயல்முறை பற்றிதான் இன்று கூறப்போகிறேன் இந்த தலைப்பை பற்றிய கருத்தை மட்டுமே கூற விரும்புவதால் நான் பல தகவலை கூறப் போவது கிடையாது மிகவும் அடிப்படையான மற்றும் அதிகமான தகவலைக் கூறி உங்களை சிரம படுத்த விரும்பவில்லை ஆக இதை நாம் மேலோட்டமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இருப்பினும் DNA வில் இருக்கும் தகவல் எவ்வாறு வாசிக்கப்பட்டு டிகோட் செய்யப்பட்டு இறுதியில் அதன் பொருள் எவ்வாறு விளங்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாகவே நமது செல்லின் வேலை செய்யும் குதிரைகள் என்று அழைக்கப்படும் புரதங்கள் உருவாகிறது இதுபோல பல இருக்கிறது இருப்பினும் இந்த வீடியோவில் நாம் புரதங்களை மட்டும் எடுத்துக் கொள்வோம் நமது நியூக்ளியஸ் உள்ளே அமைந்திருக்கும் DNA வை குறிப்புகள் அல்லது கட்டளைகள் கொண்ட ஒரு பெரிய கையேடு போல கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த கையேட்டில் அனைத்து தகவலும் வகைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது வேண்டிய தகவலை எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுது இதை வாசித்து ஆக்கப் பொருளாக மாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட செயல்படும் முறை இருக்க வேண்டும் ஆக இதை சென்ட்ரல் டாக்மா ஆஃப் பயோலஜி என்ற ஒன்றுடன் ஆரம்பிக்கலாம் இது என்ன கூறுகிறது என்றால் நம்முள் இருக்கும் அனைத்து தகவலும் நமது மரபு பொருளான DNA வில் சேமித்து வைக்கப் பட்டிருக்கிறது DNA வில் இருக்கும் இந்த தகவல் அனைத்தும் RNA விற்கு கடத்தப்படுகிறது உதாரணத்திற்கு சமையல் குறிப்புகள் கொண்ட ஒரு கையேடு உங்களிடம் இருக்கிறது என்று எண்ணிக் கொள்ளலாம் இதிலிருந்து ஒரு குறிப்பை எடுத்து சமையல் செய்ய வேண்டும் என்று எண்ணிக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு புரதம் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த குறிப்பை நினைவில் கொள்வதற்காக கையேட்டில் இருந்து ஒரு சிறிய அட்டையில் எழுதுவோம் அல்லவா இந்த செயல்முறை தான் DNA வில் இருந்து RNA விற்கு தகவல் கடத்தப்படும் செயல் இங்கே சிறிய அட்டை அதாவது க்யு கார்ட் என்பது RNA இதில்தான் புரதத்தை உருவாக்குவதற்கான குறிப்பு DNA வில் இருந்து கடத்தப்படும் ஆக DNA வில் இருந்து RNAவிற்கு கடத்தப்படுகிறது இப்பொழுது RNA விடம் தேவையான அனைத்து தகவலும் கிடைக்கப்பெற்றது இதன்பிறகு RNA இந்த தகவலை நியூக்ளியஸ் இல் இருந்து சைட்டோபிளாசமிற்கு எடுத்துச்செல்லும் இவ்வாறே யூகரியோட்களில் நடக்கும் ப்ரோகாரியோட்களில் இந்த செயல் எவ்வாறு நிகழும் என்பதை பிறகு பார்க்கலாம் இப்பொழுது இந்த க்யு கார்ட் சமையல் செய்பவரால் வாசிக்கப்பட்டு அந்த சமையலுக்கு அதாவது புரதம் செய்வதற்கு தேவையான அனைத்து மூலப் பொருட்களையும் சேகரிக்கப்படும் இங்கே புரதம் தான் இறுதிப்பொருள் ஆக இந்த செயல்முறையில் முதலாவதாக குறிப்புகள் வாசிக்கப்பட்டது பிறகு இந்த தகவல் ஒரு வகையான RNA மூலம் நியூக்ளியஸ் இல் இருந்து சைட்டோபிளாசமிற்கு அனுப்பப்பட்டது இந்த RNAவை mRNA என்று கூறுவர் இந்த RNA வில் மேலும் பல வகைகள் உண்டு DNAவில் இருந்து RNAவாக மாற்றப்படும் இந்த செயலை தான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் என்று அழைப்பர் RNA வில் இருக்கும் அனைத்து தகவலும் டிகோட் செய்யப்பட்டு அதன் பொருள் விளங்கப்பட்டு இந்த தகவலுக்கு ஏற்றவாறு புரதம் உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களும் எடுத்து வரப்படுகிறது டிகோடிங் மற்றும் புரதம் உருவாக்கும் செயல்முறையை கூட்டாக ட்ரான்ஸ்லேஷன் என்று அழைப்பர் இன்றைய வீடியோவில் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கப்போகிறோம் அடுத்த வீடியோவில் ட்ரான்ஸ்லேஷன் பற்றி பார்க்கலாம் ஆக புரதம் உருவாக்குவதற்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன கண்டிப்பாக தகவலை கடத்தும் RNA தேவை இதன் பிறகு இந்த மூலப் பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து சமைப்பதற்கு ஒரு சமையல்காரர் தேவை இங்கே சைட்டோபிளாசமில் இருக்கும் ரைபோசோம் தான் சமையல்காரர் இந்த ரைபோசோம்கள் யூகரியோடிக் செல்களில் இருக்கும் எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலமிலும் இருக்கும் அங்கும் அவை புரதங்களை உருவாக்கும் ஆக நமக்கு mRNAகள் தேவை சமையல்கார ரைபோசோம்கள் தேவை இந்த சமையல்காரர் தான் mRNAவில் இருக்கும் தகவலை வாசித்து தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வரும் இங்கே அமினோ அமிலங்கள் தான் மூலப்பொருட்கள் புரதங்களின் கட்டுமான பகுதிகள் தான் அமினோ அமிலங்கள் இதை உயிரியல் மூலக்கூறு வகுப்பில் படித்திருப்பீர்கள் இந்த அமினோ அமிலங்கள் சமையல்காரரிடம் tRNA எனப்படும் மற்றொரு வகை RNA மூலம் கொண்டுவரப்படுகிறது இவை அனைத்தையும் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பற்றி மட்டும் பார்க்கலாம் ஆக ட்ரான்ஸ்கிரிப்ஷனில் DNAவில் இருக்கும் தகவல் வாசிக்கப்பட்டு அது RNA மூலக்கூறுக்கு அனுப்பப்படுகிறது இதன் பிறகு இந்த RNA மூலக்கூறு நியூக்ளியஸ்ஸில் இருந்து வெளியே வந்து சைட்டோபிளாசமிற்கு செல்கிறது சரி இப்பொழுது இந்த DNA உள்ளே எவ்வாறு தகவல் சேமிக்கப்படுகிறது இந்த படத்தில் இருப்பது ஒரு DNA என்று எடுத்துக்கொள்வோம் நீளமான நேரான விரிக்கப்பட்ட DNA மூலக்கூறு இந்த DNA மூலக்கூறில் சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த தகவல் இருக்கும் எளிமையாக கூற வேண்டும் என்றால் இவைகள் தகவலை வைத்திருக்கும் பைல்ஸ் அல்லது போல்டர்ஸ் போன்றவை இதில் இருக்கும் ஒவ்வொரு அமைப்பிலும் ஒரு தன்மை அல்லது பண்பு குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த முழு நீள அமைப்பை எடுத்துக் கொள்வோம் இதில் அடுக்காக பல நியூக்ளியோடைடுகள் இருக்கின்றன இது அனைத்திலும் தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கும் புரதம் உருவாக்கும் செயலுக்கு ஒன்று இருக்கும் தகவல் இந்த DNA பரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆக DNA வில் ஒரு குறிப்பிட்ட தன்மை அல்லது பண்பு குறிப்பிடப்பட்டிருக்கும் இங்கே நாம் புரதம் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம் இது tRNAக்கு கூட இருக்கலாம் ஆக இந்த ஒவ்வொரு அமைப்பிலும் ஒரு தன்மை அல்லது பண்பு குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த பண்புகள் மரபுவழி சார்ந்ததாக இருக்க வேண்டும் இவைகள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படுபவையாக இருக்க வேண்டும் தகவலை கொண்டிருக்கும் இந்த அடிப்படை அமைப்பை தான் மரபணு என்று கூறுகிறோம் ஒவ்வொரு மரபணுவிலும் ஒரு பகுதி இருக்கும் மரபணுவில் இருக்கும் தகவலை எங்கிருந்து வாசிக்க வேண்டும் எங்கிருந்து நகல் எடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி தான் தீர்மானிக்கும் உதாரணத்திற்கு உங்களிடம் நான் ஒரு குறியீடை நகல் எடுப்பதற்காக கொடுக்கிறேன் உங்களுக்கு எந்த இடத்திலிருந்து நகல் எடுக்க வேண்டும் என்பது தெரிய வேண்டும் இந்த தகவலை கொடுப்பதுதான் ப்ரோமோட்டர் இதேபோல் இந்த மரபணுவில் இருக்கும் தகவல் ஒரு இடத்தில் முடியும் இந்த முடியும் இடத்தின் பெயர்தான் டெர்மினேட்டர் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறையின் பொது DNA சற்று தளர்வாகி அதன் க்ரோமாட்டினை இழக்கும் அதன் ப்ரோமோட்டர் இருக்கும் உதாரணத்திற்கு இந்த மரபணு தனது தகவலை கடத்த வேண்டும் என்று எடுத்துக் கொள்வோம் இது நகலெடுக்கப்பட்டு RNAவிற்கு கடத்தப்படவேண்டும் என்று எடுத்துக் கொள்வோம் இதன் பிறகு RNAவால் வாசிக்கப்பட்டு இங்கே எழுதப்பட்ட தகவல் RNA மூலக்கூறில் மீண்டும் எழுதப்படும் DNA போல் இல்லாமல் RNA ஒற்றை இழை உடையது இருப்பினும் RNA DNA போலவே அதனுடன் நேர்மாறாக இருக்கும் இப்பொழுது இந்த DNA இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இது முதலில் விரிந்து அதாவது இந்தப் பகுதியில் இருக்கும் மரபணு விரிந்து ஹைட்ரஜன் பாண்டுகள் உடைக்கப்பட்டு அதன் பிறகு இந்த இடத்திலிருந்து மரபணு வாசிக்கப்பட வேண்டும் இந்த விரியும் செயல்முறை நிகழ்ந்த பிறகு வாசிக்கப்பட வேண்டும் DNA ரெப்ளிகேஷன் செயல்முறையின் போது இந்த விரிவு ஹெலிகேஸ் உதவியுடன் நடந்தது DNA பாலிமெரேஸ் என்ற என்சைம் மூலம் நியூக்ளியோடைட்கள் இணைக்கப்பட்டது இந்த செயல் நேர்மாறான தன்மை கொண்டு செயல்படும் நேர்மாறான தன்மை அப்படி என்றால் என்ன நான் முன்பு கூறியது போல DNA வில் ஒரு அடெனின் எப்பொழுதும் தைமைனுடன் தான் ஜோடி சேரும் அதேபோல சைட்டோசின் எப்பொழுதும் குவானினுடன் தான் ஜோடி சேரும் இங்கு RNA வில் எங்கெல்லாம் அடெனின் இருக்கிறதோ அதற்கு எதிராக தைமைன் இல்லை மாறாக உராசில் இருக்கிறது அதேசமயம் DNA வில் இருப்பது போல சைட்டோசினுக்கு குவானின் உள்ளது ஆக இந்த விதியை தான் பின்பற்ற வேண்டும் இது இன்னும் நேர்மாறான தன்மையாக தான் இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்டுகள் உடைக்கப்பட்டு 2 இழைகளும் பிரிக்கப்படவேண்டும் இதில் இருக்கும் தகவல் வாசிக்கப்பட வேண்டும் உதாரணத்திற்கு இங்கே ஒரு வரிசையை எடுத்துக்கொள்வோம் A T C G G C இதன் அடுத்த இழையில் கண்டிப்பாக T A G C C G ஆக தான் இருக்க வேண்டும் இதிலிருந்து நமக்கு ஒரு திசை கிடைக்கிறது அதாவது 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கி செல்கிறது இரண்டாவது இழை நிச்சயமாக அண்டிபரலெல் ஆக தான் இருக்கும் ஆகையால் இதில் 5ஆவது மற்றும் 3ஆவது பிரைம் முனை மாறி இருக்கும் இதை வாசிப்பது எந்த என்சைமாக இருந்தாலும் சரி அது ஒரு பேனா போல செயல்பட்டு அந்த தகவலை நகலெடுத்து எழுதிக்கொள்ளும் இந்த என்சைம் தான் RNA பாலிமெரேஸ் DNA பாலிமெரேஸ் போலவே இதற்கும் வாசிப்பதற்க்கு ஒரு டெம்ப்ளேட் தேவை இரண்டாவது DNA பாலிமெரேஸ் போலவே இதுவும் ரைபோநியூக்ளியோடைடுகளை இணைத்துக்கொண்டே இருக்கும் இவைகள் டிஆக்ஸிரைபோநியூக்ளியோடைடுகள் அல்ல வெறும் ரைபோநியூக்ளியோடைடுகள் இதன் பிறகு இவை ரைபோநியூக்ளியோடைடுகளை வாசித்து இந்த RNA சங்கிலியை 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் பாலிமரைஸ் செய்யும் இது ஏன் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் நிகழ்கிறது என்று நான் முன்பே விளக்கினேன் இதற்கு காரணம் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் DNA பாலிமெரேஸ் மற்றும் RNA பாலிமெரேஸ் மத்தியில் இருக்கும் ஒரே வித்தியாசம் அல்லது ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால் DNA பாலிமெரேஸ்களுக்கு பிரைமர் தேவை இந்த அஸ்திவாரத்தின் மீது தான் டிஆக்ஸிநியூக்ளியோடைடுகள் இணைக்கப்படும் ஆனால் RNA பாலிமெரேஸ்களில் இது தேவை இல்லை ஏனென்றால் RNA பாலிமெரேஸ் ஒரு புத்திசாலியான என்சைம் இப்பொழுது இந்த RNA பாலிமெரேஸ் தான் DNA வை mRNA வாக மாற்றும் இப்பொழுது இந்த RNA பாலிமெரேஸ் எங்கு இணையும் இது சென்று இணையும் இடத்தை ப்ரோமோட்டர் என்று கூறுவர் இந்த ப்ரோமோட்டர் சென்று இணைவதற்கு ஒரு பெரிய புரத கூட்டு உதவி செய்யும் இதை தான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவர் இதில் பல வகைகள் உள்ளது அதை இங்கே கூறி உங்களை குழப்ப விரும்பவில்லை மேலும் இவைகள் ப்ரோகாரியோட்களில் இருப்பதை விட யூகரியோட்ஸ்களில் அதிக குழப்பமானவையாக இருக்கும் இப்போதைக்கு இந்த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் மூலமாகவே RNA பாலிமெரேஸ் ப்ரோமோட்டர் மீது சென்று இணையும் என்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் RNA பாலிமெரேஸ் ப்ரோமோட்டர் மீது அமர்ந்த பிறகு இது இந்த திசை நோக்கி நகரும் இது நகரும் பொழுது நடுவே உள்ள இந்த ஹைட்ரஜன் பான்ட்களை உடைக்கும் இதன் மூலம் இந்த இழைகளை பிரிக்கும் இதன் பிறகு இந்த இழை டெம்ப்ளேட் ஆக மாறும் ஆனால் RNA பாலிமெரேசின் இழை அண்டிபரலெல் ஆகவும் நேர்மாறான தன்மையுடனும் இருக்க வேண்டும் ஆகையால் RNA பாலிமெரேஸ் இதை வாசிக்கத்தொடங்கும் பிரிந்த இந்த இழைகளை வாசிக்கும் இப்பொழுது இது பிரிந்துவிட்டது இங்கே எங்கெல்லாம் T இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு A போடலாம் அதாவது ஒரு ரைபோநியூக்ளியோடைடு இங்கே தைமைன் இருக்காது ஆகையால் உராசில் உருவாகும் இதன் பிறகு இங்கே சைட்டோசின் இருப்பதால் குவானின் உருவாகும் இந்த உருவாக்கம் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் இருக்கும் RNA பாலிமெரேஸ் உள்ளே செல்ல செல்ல இழைகள் பிரிந்து RNA வெளிவரும் இதன் பிறகு இதை வாசித்து 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் ரைபோநியூக்ளியோடைடுகளை இணைத்துக் கொண்டு செல்லும் மற்றொரு முனையில் இருந்து mRNA மூலக்கூறு வெளிவரும் ஆக இந்த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறையின் இறுதியில் என்ன நடந்தது இந்த DNA இருத்தது இந்த ப்ரோமோட்டர் மூலம் RNA பாலிமெரேஸ் இந்தத் திசையில் நகர்ந்தது இதன் பிறகு இது நகலெடுக்க தொடங்கி mRNA மூலக்கூறை உருவாக்கியது இந்த மூலக்கூறு டெம்ப்ளேட் இழைக்கு நேர்மாறாக இருக்கும் இந்த செயல் 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் நிகழும் இப்பொழுது mRNA மூலக்கூறு தயாராக உள்ளது யூகரியோட்ஸ்களில் இந்த mRNA மூலக்கூறு மேலும் பல செயல் முறைகளுக்கு உட்படுத்தப்படும் ஏனென்றால் யூகரியோட்ஸ்களில் mRNA நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் இவைகள் நியூக்ளியஸில் இருந்து வெளியே வந்து ரைபோசோம் உடன் இணைந்து சமையல்காரரை அணுக வேண்டும் ஆக இது வெகுதூரம் பயணிக்க வேண்டும் ஆகையால் யூகரியோட்ஸ்களில் இதற்கான பாதுகாப்பிற்கு சில மாற்றங்கள் இருக்கும் மேலும் 5ஆவது பிரைம் முனையில் இருக்கும் mRNA உடன் கூடுதலாக சில நியூக்ளியோடைடுகள் மற்றும் பாஸ்பேட்கள் இணைந்திருக்கும் இந்த இடத்தை 5 பிரைம் கேப் என்று கூறுவர் அதேபோல் யூகரியோட்ஸ்களில் 3 ஆவது பிரைம் முனையில் சில அடெனின் வரிசைகள் இருக்கும் அடெனின் டெய்ல் போன்றவைகள் இவைகள் பாலி A டெய்ல் என்றும் அழைக்கப்படும் ப்ரோகாரியோட்களில் இதனுடன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை முடிந்து விடும் ஆனால் யூகரியோட்ஸ்களில் RNA வில் மேலும் பல செயல்முறைகள் நிகழும் ஏனென்றால் இவைகள் நியூக்ளியஸில் இருந்து வெளியே வந்து எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் அல்லது சைட்டோபிளாசமில் இருக்கும் ரைபோசோம் ஐ சென்றடைய வேண்டும் ஆக இங்கே 5 பிரைம் கேப் இறுதியில் பாலி A டெய்ல் இருக்கிறது யூகரியோட்ஸ்களில் இதை இன்னும் mRNA என்று அழைக்க முடியாது இது தான் RNA செயல்முறை சிலர் இதை போஸ்ட் ட்ரான்ஸ்கிரிப்ஷனல் மாற்றங்கள் என்று கூறுவர் போஸ்ட் என்றால் பிறகு என்று அர்த்தம் இது அனைத்தும் யூகரியோட்ஸ்களில் நிகழும் இப்பொழுது நம்மிடம் DNA எனப்படும் கையேடு இருக்கிறது இதில் தான் அனைத்து தகவல்களும் இருக்கும் இந்த தகவல் mRNA மூலக்கூறுக்கு கடத்தப்பட்டு சரியான செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு ரைபோசோமிற்கு கொண்டு செல்லப்படும் இங்கே தான் ட்ரான்ஸ்லேஷன் செயல் நிகழும் இதை பற்றி அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் இதனுடன் மேலும் 2 முக்கிய விஷயங்களை கூற விரும்புகிறேன் யூகரியோட்ஸ்களில் மரபணுக்கள் அதாவது குறியிடப்பட்டிருக்கும் பண்புகள் தொடர்ச்சியாக இருக்காது இந்த மரபணுக்களில் சில பகுதிகள் இருக்கும் இங்கே நீண்ட மரபணு என்று எடுத்துக்கொள்வோம் இந்த பகுதியில் புரதத்திற்கான குறியீடு இருக்கும் அதன் பெயர் தான் எக்ஸான்ஸ் இங்கே E என்பது எக்ஸ்பிரசிங் அதாவது வெளிப்படுத்தும் பகுதி புரதங்களாக வெளிப்படுத்தப்படும் இதை எக்ஸான் 1 என்று எடுத்துக்கொள்வோம் இது போல பல எக்ஸான்ஸ் இருக்கும் இதற்கு மத்தியில் எந்த குறியீடும் இருக்காது இந்த பகுதிகளை இன்ட்ரான்ஸ் என்று அழைப்பர் அதற்கு பிறகு அடுத்த எக்ஸான் இருக்கும் எக்ஸான் 2 நகலெடுக்கப்படும் RNA உருவான பிறகு 5 பிரைம் கேப் கொண்ட RNA உருவாகும் இதில் எக்ஸான் 1 இருக்கும் இதற்கு நடுவில் ஒரு இன்ட்ரான் இருக்கும் அடுத்து எக்ஸான் 2 இருக்கும் இறுதியில் 3 ஆவது பிரைம் முனையில் பாலி A டெய்ல் உருவாகும் இப்பொழுது இதை முழுவதுமாக வாசிக்க முடியாது அப்படி செய்தால் உணவு குறிப்பு குழப்பத்தில் முடியும் இந்த குறிப்பின் நடுவில் இன்ட்ரான் இருக்கக் கூடாது ஆக இதை திருத்துவதற்கு ஒரு செயல்முறை இருக்கிறது வீடியோவில் தேவையில்லாத பாகங்களை வெட்டி தொகுத்து ஒரு தொடர்ச்சியான படமாக்குவது போன்ற செயல் இங்கே நடக்கும் ஆக இந்த RNA அதாவது ப்ரி RNAவில் ஸ்பிலைசோசோம்ஸ் எனப்படும் கத்திரி போன்ற அமைப்பு இருக்கும் இதைப்பற்றி ஆழமாக பார்க்க போவது கிடையாது இது என்ன செய்யும் என்றால் இன்ட்ரானை வெட்டி வெளியே எடுக்கும் இதன் மூலம் இறுதியில் நமக்கு தொடர்ச்சியான mRNA கிடைக்கும் அதாவது எக்ஸான் 1 எக்ஸான் 2 5 பிரைம் கேப் இறுதியில் 3 ஆவது பிரைம் முனையில் பாலி A டெய்ல் கொண்ட தொடர்ச்சியான mRNA கிடைக்கும் யூகரியோட்ஸ்களில் இவ்வாறே நிகழும் இங்கே நான் சில விஷயங்களை விளக்கியாக வேண்டும் ப்ரோகாரியோட்களை விட யூகரியோட்ஸ்களில் இருக்கும் DNA சற்று சிக்கல் அதிகமாக இருக்கும் என்று நான் முன்பே கூறினேன் இதற்கு உதாரணம் தான் இந்த செயல்முறை அதாவது தகவலை வழிப்படுத்தக் கூடிய இந்த செயல்முறை மறுபடியும் நான் சென்ட்ரல் டாக்மா பற்றி நினைவு கொள்ள விரும்புகிறேன் இதுவே மையக்கருத்து இதற்கு சில விதிவிலக்குகள் உள்ளது இருப்பினும் எளிமையாக இருப்பதற்காக இதை எடுத்துக் கொள்வோம் தகவல் DNA வில் இருந்து RNAவிற்கு செல்கிறது இந்த செயல் தான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இதன் பிறகு இந்த தகவல் RNA வில் இருந்து புரதம் உள்ளே செல்லும் இந்த செயல் தான் ட்ரான்ஸ்லேஷன் DNA தங்களை நகலெடுக்கும் செயல்தான் ரெப்ளிகேஷன் இந்த செயல்கள் ப்ரோகாரியோடிக் செல்கள் மற்றும் யூகரியோட்டிக் செல்களிக் எவ்வாறு மாறி இருக்கிறது என்று பார்க்கலாம் இது ப்ரோகாரியோடிக் செல் இது யூகரியோட்டிக் செல் என்று எடுத்துக்கொள்வோம் ப்ரோகாரியோடிக் செல்லில் நியூக்ளியஸ் என்று ஒன்று இருக்காது DNA மிக தளர்வாக சைட்டோபிளாசமில் இருக்கும் DNA வில் இருக்கும் தகவல் mRNA விற்கு கடத்தப்படும் ஆக ட்ரான்ஸ்கிரிப்ஷன் செயல் சைட்டோபிளாசமில் நடக்கும் இதன் பிறகு mRNA வாசிக்கப்பட்டு இந்த தகவல் புரதம் உருவாகுவதற்கு பயன்படுத்தப்படும் ஆக ட்ரான்ஸ்லேஷன் செயலும் சைட்டோபிளாசமில் நடக்கும் ஆனால் யூகரியோட்கள் பொறுத்தவரை அங்கே நியூக்ளியஸ் இருக்கும் அதன் மீது நியூக்ளியர் போர் சிறிய திறப்புகள் இருக்கும் நியூக்ளியஸ் உள்ளே DNA இருக்கும் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் செயல் அதாவது mRNA உருவாக்கம் அதன் மீது நடத்தப்படும் செயல்முறை 5 பிரைம் கேப் 3 ஆவது பிரைம் முனையில் பாலி A டெய்ல் உருவாக்கம் போஸ்ட் ட்ரான்ஸ்கிரிப்ஷனல் மாற்றங்கள் அனைத்தும் நியூக்ளியஸ் உள்ளே நிகழும் mRNA உருவான பிறகு இது நியூக்ளியஸ்ஸில் இருந்து வெளியே வந்து சைட்டோபிளாசமிற்கு உள்ளே செல்லும் இங்கே இணைப்பில்லா ரைபோசோம் இருக்கும் பட்சத்தில் mRNA அவைகளுடன் சேர்ந்து ட்ரான்ஸ்லேஷன் செயல் நிகழும் அல்லது கடினமான எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் மீது இருக்கும் ரைபோசோம் மீது அமர்ந்து ட்ரான்ஸ்லேஷன் செயலில் ஈடுபடும் ஆக புரத உருவாக்கம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் நடக்கும் சைட்டோபிளாசம் அல்லது கடினமான எண்டோப்லஸ்மிக் ரெடிக்குலம் ஆக இன்றைய வீடியோவில் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை பற்றி பார்த்தோம் இது ப்ரோமோட்டரில் தொடங்கி இங்கே தான் RNA பாலிமெரேஸ் இணைந்து இருக்கும் இந்த RNA பாலிமெரேஸ் DNA இழைகளை இரண்டாக பிரித்து அதில் ஒன்றை டெம்ப்ளேட் ஆக பயன்படுத்தி 5ஆவது பிரைம் முனையிலிருந்து 3ஆவது பிரைம் முனை நோக்கிய திசையில் ரைபோநியூக்ளியோடைடுகளை பாலிமரைஸ் செய்வதன் மூலம் RNA மூலக்கூறு உருவாகும் ஆக ட்ரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறையில் DNA வில் இருக்கும் அனைத்து தகவலும் ஒற்றை இழை mRNA மூலக்கூறுக்கு கடத்தப்படும் யூகரியோட்களில் இந்த mRNA மேலும் பல செயல்முறைக்கு உட்படுத்தப்படும் ஏனென்றால் இவைகள் நியூக்ளியஸ்ஸில் இருந்து வெளியே வந்து போஸ்ட் ட்ரான்ஸ்கிரிப்ஷனல் மாற்றங்கள் எனப்படும் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சென்ட்ரல் டாக்மா வின் முதல் கட்டமான ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் ட்ரான்ஸ்லேஷன் பற்றி பார்க்கலாம்